பகுப்பாய்வு சம்பந்தமான இந்த NPTEL உரைக்கு வரவேற்கிறேன் நாம் ஆன்டெனாக்கள் பற்றிய பகுப்பாய்வைத் தொடர்வோம் சென்ற உரையில் ஆன்டெனா பகுப்பாய்வுக்குத் தேவையான சூத்திரங்களைக் கண்டோம் இப்போது அதன் பயன்பாட்டைப் பார்போம் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் பலவகையான ஆன்டெனாக்களை மூன்று உதாரணங்கள் மூலம் காண்போம் நாம் கண்டறிந்த அதே உத்திகளைக் கொண்டு அவற்றைப் பகுப்பாய்வு செய்யலாம் முதலில் முடிவிலி க்ரௌண்ட் பிளேன் என்பதிலுள்ள ரெக்டாங்குலர் அபெர்சர் பற்றிப் பார்போம் இது முடிவிலாக் கடத்தி இதை முடிவிலாக் கடத்தியாக நாம் கருதிக் கொள்வோம் முடிவிலாக் கடத்தி குறைந்தது 5 லேம்டா நீளம் இருக்க வேண்டும் மிகக் குறைந்த அதிர்வெண்ணில் அதாவது X கற்றையில் 8 GHz அதிர்வெண்ணில் நீளம் 2 5 செ லேம்டாவைப் போன்று 5 மடங்கு எனில் 11 12 செ என எடுத்துக் கொண்டால் அதை முடிவிலி மின் க்ரௌண்ட் பிளேன் என்று கூறலாம் மேலும் அதன் அபெர்சரைக் காணலாம் இப்போது அபெர்சர் எந்த வடிவத்திலும் இருக்கலாம் இங்கு நாம் ரெக்டாங்குலர் அபெர்சரை ஸ்லாட் ஆன்டெனாக்களுக்குப் பகுப்பாய்வு செய்யலாம் நம்மிடம் ரெக்டாங்குலர் ஸ்லாட் உள்ளது நான் அடிப்படையான அபெர்சர் வரைபடத்தை முடிவிலி க்ரௌண்ட் பிளேனுக்கு வரைகிறேன் x y அச்சில் அபெர்சர் உள்ளது எனக் கொள்வோம் எனவே z அச்சில் இது '0' எனவே இந்த புள்ளி b2 மற்றும் a2 அது போல இந்த புள்ளி -a2 மற்றும் இது -b2 அங்கிருக்கும் அபெர்சரின் மையம் அச்சின் ஆதியாகும் மேலும் அபெர்சர் ஃபீல்ட் சீராக உள்ளது இப்போது b என்பது a என்பதுடன் ஒப்பிடும் போது மிகவும் சிறிய அகலமுடையதாகும் ஆகவே ஸ்லாட்டின் அகலங்கள் மிக சிறியதாக இங்கு இருக்கிறது அங்கு ஃபீல்ட் சீராக உள்ளதாக எடுத்துக் கொள்வோம் அல்லது ஸ்லாட் வெட்டப்பட்ட மற்ற ஃபீல்ட்டும் மேம்பட்ட விஷயங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஆரம்ப நிலைக்கு இது நல்ல முடிவைத் தரும் மேலும் அபெர்சர் ஃபீல்ட் சீராக உள்ளது y திசையில் உள்ளது ஆகவே x y மாறுபாடுகள் உள்ளன இங்கு E0 என்பது மாறிலி ஆகவே இங்கு -a2 என்பது x என்பது சரியானது நான் x y அச்சுக்கள் இருப்பினும் x என்று எழுதுகிறேன் நான் இந்த முதன்மைக் கூறு அச்சுகளைப் பயன்படுத்துகிறேன் இதை செய்யும் போது நமது அடுத்த படிகள் சரியானதாக இருக்கும் நாம் இந்த சர்பேஸ் காந்த மின்னோட்டத்திற்கு காந்த மின்னோட்டத்தைக் கண்டறிவோம் Ms என்பது 2η பெருக்கல் Ea இங்கு n என்பது z திசையிலானது ஆகவே az பெருக்கல் ay E0 ஆகும் இந்த பகுதியில் மட்டுமே இது இருக்கும் மற்ற பகுதியில் பூஜ்யம் ஆகும் நம்மிடம் முடிவிலி க்ரௌண்ட் பிளேன் இருப்பதால் Js என்பது '0' ஆகும் நாம் சமநிலைக் கோட்பாட்டுடனான சர்பேஸ் பற்றி கண்டறிந்தோம் இப்போது உங்களது பழைய பாடங்களைப் பார்த்தால் உங்களால் காண முடியும் அதில் Js என்பது '0' Nθ என்பது '0' Nϕ என்பது '0' மேலும் Lθ மற்றும் Lϕ என்பது உள்ளது இப்போது Lθ பற்றி பார்போம் இது x அச்சினை மட்டும் கொண்டது அது 2E0 ax ஆகும் ஆகவே Lθ என்பது b2 விலிருந்து b2 வரை இங்கு காஸ் தீட்டா காஸ் phi போன்றவை உள்ளன இந்த இன்டகரேஷனில் x உள்ளது ஏற்கனவே Mx என்பதன் மதிப்பு 2E0 என்பதை அறிவோம் இந்த இன்டகரேஷனை எளிதாகச் செய்யலாம் இது e ன் பவர் j kx சைன் தீட்டா காஸ் phi உடன் மாறிலி x இது பின்னர் 2 காஸ் தீட்டா காஸ் phi E0 ab சைன் X வகுத்தல் X சைன் Y வகுத்தல் Y ஆகிறது இதில் X என்பது ka2 சைன் தீட்டா காஸ் phi மற்றும் Y என்பது சைன் தீட்டா சைன் phi இது இரண்டு சைன்களின் பெருக்கல் ஆகும் இதே போன்று Lϕ என்பதையும் கண்டுபிடிக்கலாம் மேலும் Lϕ என்பது 2ab E0 சைன் phi சைன் X வகுத்தல் X சைன் Y வகுத்தல் Y ஆகும் ஆகவே Nθ Nϕ Lθ Lϕ என்பது தெரிந்தால் Eθ என்பதைக் கண்டுபிடிக்கலாம் எனவே Eθ என்பது j ab k E0 e ன் பவர் j kr2 பை r சைன் phi சைன் X வகுத்தல் X சைன் Y வகுத்தல் Y ஆகும் Eϕ என்பது j ab இவை ஃபார் பீல்டுகள் E0 e இன் பவர் j kr2 pi r காஸ் தீட்டா காஸ் phi சைன் X வகுத்தல் X சைன் Y வகுத்தல் Y ஆகும் மேலும் Hθ என்பது Eϕ வகுத்தல் η மற்றும் Hϕ என்பது Eθ வகுத்தல் η ஆகும் நாம் பகுப்பாய்வு மூலம் இவற்றைக் கண்டறிந்தோம் ஃபார் பீல்டில் Eθ Eϕ மற்றும் Hθ Hϕ கூறுகளைக் கண்டறிந்தோம் இப்போது கதிர்வீச்சின் பாங்கினைக் கண்டுபிடிக்கலாம் நமது அபெர்சர் பீல்ட் y திசையில் உள்ளதால் நாம் முதன்மை ப்ளேன்களை வரையறுக்கலாம் முதன்மை ப்ளேன்களில் ஒன்று E ப்ளேன் இதில் y z ப்ளேன் உள்ளது இதில் phi என்பது பை வகுத்தல் 2 இதை X மற்றும் Y வரையறையில் நாம் இட்டால் X என்பது '0' ஆகிறது Y என்பது மட்டும் k b வகுத்தல் சைன் தீட்டா ஆகிறது எனவே மேற்கூறியதில் இருந்து Eθ என்பது j ab k E0 e ன் பவர் j kr வகுத்தல் 2 பை r சைன் Y வகுத்தல் Y மேலும் Eϕ என்பது '0' ஆகிறது முதன்மை ப்ளேன்களில் Eϕ என்பது இல்லை இது உண்மையில் மாறிலி இந்த பீல்ட் ன் மேக்னிடியுட் எடுத்தால் இந்த பகுதி நீங்கிவிடும் எனவே E பிளேனில் கதிர்வீச்சின் பாங்கானது பீல்ட் கதிர்வீச்சு ஆகும் பவர் கதிர்வீச்சின் பாங்கானது இதன் ஸ்கொயர் ஆக இருக்கும் ஆகவே நான் இதை இன்னும் எளிமையாக்கினால் இங்குள்ள சைன் மற்றும் Y மட்டும் உள்ள செயல்பாடுகள் உள்ளன இதன் மதிப்பு '1' ல் '0' என எடுத்துக் கொண்டு சைன் என்பதன் மேக்னிடியுட் எடுத்தால் அனைத்தும் நேர்மறை குறியில் மட்டும் இருக்கும் அந்த புள்ளிகள் எங்கே இந்த புள்ளி பை இந்த புள்ளி 2 பை ஆகும் H பிளேன் பற்றி பிறகு நான் வரைகிறேன் பின்னர் நாம் பல்வேறு பீம்விட்த் பற்றி பகுப்பாய்வு செய்யலாம் இதிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் எனவே H பிளேனில் phi என்பது பூஜ்யம் எனவே X என்பது ka2 சைன் தீட்டா மேலும் Y என்பது '0' ஆகிறது Eθ என்பதும் '0' ஆகிறது ஆனால் Eϕ என்பது j ab k E0 e - இன் பவர் j kr வகுத்தல் 2 பை r ஆகும் ஆனால் இங்கு சைன் கார்டினல் செயலியான காஸ் தீட்டா பெருக்கல் சைன் X வகுத்தல் X உள்ளது இந்த சைன் கார்டினல் செயலியில் x என்பது ka2 சைன் தீட்டா என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சைன் கார்டினல் செயலியானது காஸ் தீட்டாவை விட வரைபடத்தில் விரைவாக இருக்கும் எனவே பொதுவாக Eϕ வகுத்தல் காஸ் தீட்டா என்று வரைகின்றனர் இதில் தீட்டா என்பது '0' க்கு சமம் இது இரண்டு விஷயங்களைக் கொடுக்கிறது உண்மையில் நாம் இவ்வாறு எழுதலாம் இது சைன் கார்டினல் செயலி போன்றதே மேலும் இது தீட்டாவைக் கொடுக்க வேண்டும் இது X ஐப் பொருத்தது இது பை மற்றும் இது 2பை ஆகும் இப்போது நாம் இந்த E பிளேன் பாங்கை மேலும் ஆழமாகப் பார்க்கலாம் இங்கு பூஜ்யங்கள் ஏற்படுகின்றன ஏனெனில் இதன் முக்கிய பீம் Y ஆனது '0' ஆகும் போது அதிகரிக்கிறது அதாவது z திசையில் இவை பூஜ்யம் நாம் மீண்டும் E பிளேன் பாங்கைப் பார்க்கலாம் E ப்ளேன் kb2 சைன் தீட்டா n என்பது nπ ஆகும் இவற்றில் நல்ஸ் வருகின்றன இதில் n ன் மதிப்பு 1 2 3 θn என்பதன் மதிப்பு என்ன அதாவது E பிளேனில் இந்த Y என்பதில் θn என்பது வருகிறது இதன் மதிப்பு சைன் இன்வேர்ஸ் 2 nπ வகுத்தல் kb ஆகும் இதில் k ன் மதிப்பு 2 பை வகுத்தல் லேம்டா என்பதை இட்டால் இது சைன் இன்வேர்ஸ் n லேம்டா வகுத்தல் b ரேடியன் என்றாகிறது பொதுவாக b ஆனது லேம்டாவை விட மிகப் பெரியது உண்மையில் நடைமுறையில் ஆன்டெனாக்களுக்கு பரிமாணங்கள் பல லேம்டாக்கள் இருக்கும் இல்லையெனில் இன்டர்பரன்ஸ் எதுவும் இருக்காது எனவே b ஆனது லேம்டாவை விட மிகப் பெரியது என எடுத்துக் கொள்வோம் எனவே θn என்பது n லேம்டா வகுத்தல் b ரேடியனில் எனவே நல் டூ நல் பீம்விட்த் என்றால் என்ன அது 2 θn மேலும் அது 2 லேம்டா வகுத்தல் b இதில் முதல் நல் n1 என்பதை இட்டால் இது டிகிரிக்கு மாறிவிடும் அதாவது 114 6 லேம்டா வகுத்தல் b டிகிரியில் இதேபோல ஹாஃப் பவர் பீம்விட்த் கண்டுபிடிக்கலாம் முதலில் இது எங்கு நடக்கிறது என்று அறிய வேண்டும் அதாவது ஹாஃப் பவர் இங்கு இருக்கிறது அதற்குரிய தீட்டா என்பதை θ3dB என்று அழைக்கலாம் ஆகவே ஹாஃப் பவர் புள்ளியானது kb வகுத்தல் சைன் தீட்டா 3dB ஆகும் இதன் மதிப்பு தெரியுமா இது சைன் கார்டினல் செயலி நமக்கு இதன் மதிப்பு அதாவது சைன் கார்டினல் 1 391 என்பது 0 707 ஆகும் இதுவே ஹாஃப் பவர் புள்ளி ஆகும் எனக்கு இதன் மதிப்பு 1 391 என்பது தெரியும் என்பதால் நேரடியாக எழுதிவிட்டேன் இதிலிருந்து ஹாஃப் பவர் பீம்விட்த் என்பது 2 பெருக்கல் தீட்டா 3 dB அதாவது 2 சைன் இன்வேர்ஸ் 0 443 லேம்டா வகுத்தல் b ரேடியனில் இது 114 6 சைன் இன்வேர்ஸ் 0 443 லேம்டா வகுத்தல் b டிகிரியில் எனவே b யின் மதிப்பு லேம்டாவில் தெரிந்தால் இதனை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் இதே போன்று முதல் சைடு லோப் மேக்ஸ்சிமா எங்கு இருக்கிறது இது தெரிந்ததுதான் சைன் கார்டினல் செயலிக்கு இதன் மதிப்பு தெரிந்த ஒன்று θs என்பதன் மதிப்பு x என்பது 4 494 எனும்போது வருகிறது இதிலிருந்து முதல் சைடு லோப் மேக்ஸ்சிமா என்பது 2θs ஆகும் அதாவது 2 சைன் இன்வேர்ஸ் 1 43 லேம்டா வகுத்தல் b ரேடியனில் எனவே முதல் சைடு லோப் மேக்ஸ்சிமா என்பது என்ன அது பீம்விட்த் ஆகும் ஆனால் நமக்கு இதன் அதிகபட்ச மதிப்பு வேண்டும் அது வகுத்தலின் மூலம் 1 என்பதாகக் கிடைக்கிறது இது முதல் சைடு லோப் எனப்படுகிறது நமக்கு இதன் மதிப்பு தெரிந்தால் மற்றவற்றைக் கண்டுபிடிக்கலாம் எனவே முதல் சைடு லோப்பின் அளவு Eθs என்பதன் மேக்னிடியுட் அதாவது θs வகுத்தல் Eθ இதில் தீட்டா என்பது '0' க்கு சமம் இதன் மேக்னிடியுட் என்பது சைன் 4 494 வகுத்தல் 4 494 இது 0 217 ஆகும் இதன் மதிப்பு மைனஸ் 13 26dB ஆகிறது இதற்குப் பதிலாக முதல் சைடு லோப்பின் சரியான மதிப்பு தோராயமாக சைடு லோப் டெல்டா தீட்டா சிலர் இதனை தொகுதியின் சைன் கார்டினலின் அதிகபட்ச மதிப்பு என்கின்றனர் அதாவது தோராயமாக தொகுதியின் மட்டும் தோராயமாக θs என்பது தொகுதியின் சைன் கார்டினலின் அதிகபட்ச மதிப்பு ஆகும் இது சரியானதல்ல எனவே அவ்வாறு எழுதினால் kb வகுத்தல் 2 sinθs இது 3 பை வகுத்தல் 2 என ஆகிறது இதிலிருந்து SLL என்பது 1 வகுத்தல் 3 பை வகுத்தல் 2 என ஆகிறது அதாவது 0 212 ஆகும் அதன் மதிப்பு மைனஸ் 13 எனவே இரண்டுக்கும் அதிக வித்தியாசமில்லை ஒன்று 0 217 மற்றொன்று 0 அதனால்தான் மைனஸ் 13dB இப்போது இது எப்படி 13dB உங்களுக்கு மைனஸ் 13dB என்பது ஞாபகம் இருக்கிறதா சீரான அரே என்பதில் நாம் முதல் சைடு லோப் பார்த்தோம் அதன் அளவு எப்போதும் மைனஸ் 13dB கீழே அந்நிலையில் மொத்த எலேமென்ட்கள் 8 அல்லது அதற்கு மேல் இங்கும் அதேதான் உள்ளது ஏனெனில் இது அபெர்சர் இவை சீரான இலுமினேஷன் இது எரர் சோர்சஸ் டிஸ்ட்ரிபியூடட் சோர்சஸ் என்பதற்கு நான் கூறினேன் இங்கு இது சீரானது அவற்றின் இன்டர்பரன்ஸ் இந்த பாங்கினைக் கொடுக்கிறது ஆகவே இந்த சீரான அரே என்பதற்கும் அதுவே சமன்பாட்டின் மூலமும் நிருபிக்க முடியும் இதுவரை E பிளேன் பார்த்தோம் இப்போது H பிளேன் பற்றி பார்ப்போம் H பிளேனுக்கு எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் மேற்கூறியவற்றைப் போலவேதான் அதே சமன்பாடுகள் x மற்றும் y மட்டும் மாறுகின்றன b என்பது வருகின்ற இடத்தில் a என்பது வரும் ஆனால் நாம் E பிளேன் மற்றும் H பிளேன் இரண்டையும் வரைந்துள்ளோம் மேலும் காஸ் தீட்டாவிலும் a மற்றும் b என்பன மாறுகின்றன இருபுறங்களிலும் உள்ள காஸ் தீட்டாவிலும் பிழைகள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் இவற்றை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம் உங்களுக்கு பீல்ட் வரிசை தெரியும் இவற்றின் எண் மதிப்பைக் கொண்டு கண்டறியலாம் பல பகுப்பாய்வு சமன்பாடுகள் உள்ளன நீங்கள் ஒவ்வொன்றாகத் தீர்க்கலாம் நான் H பிளேனுக்கு எழுதப் போவதில்லை நீங்கள் தோராயமாக அல்லது சரியான மதிப்பைக் கண்டறியலாம் அடுத்தது டைரக்டிவிட்டி என்ன இது ஆர்வமூட்டக் கூடியது ஏனெனில் இப்போது நமக்கு Eθ மற்றும் Hϕ தெரியும் எனவே டைரக்டிவிட்டியைக் கண்டறியலாம் நீங்கள் Pr என்பதை Eθ மற்றும் Hϕ சமன்பாடுகளில் இருந்து கண்டுபிடிக்கலாம் இதில் இன்டேகரல் வரும் அது தீர்ப்பதற்கு சிக்கலானது எனவே நாம் மேக்ஸ்சிமம் பவர் கதிர்வீச்சின் திசையை எடுத்துக் கொள்ளலாம் எனவே z என்பது '0' எனத் தெரியும் இதனை நாம் எளிதாகக் கண்டறியலாம் கதிர்வீச்சின் மொத்த ஆற்றல் என்ன இதை ஃபார் பீல்ட்டில் இருந்து கண்டுபிடிப்பதற்குப் பதிலாக அபெர்சர் பீல்ட்டில் இருந்து கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் இது சீரான பீல்ட் எனவே கதிர்வீச்சின் மொத்த ஆற்றலைக் கண்டுபிடிப்பதில் அபெர்சர் பீல்ட் உதவுகிறது அபெர்சர் பீல்ட் என்பது என்ன Ey என்பதைப் பார்த்தோம் அபெர்சரில் காந்தப் புலமும் உள்ளது எனவே அது ax பெருக்கல் E0 வகுத்தல் η ஆகும் ஏனெனில் Ea என்பதை ஏற்கனவே பார்த்தோம் அது ay E0 ஆகவே மைனஸ் a வகுத்தல் 2 மற்றும் a வகுத்தல் 2 இவற்றுக்கிடையே x அதே போல மைனஸ் b வகுத்தல் 2 மற்றும் b வகுத்தல் 2 இவற்றுக்கிடையே y மற்ற இடங்களில் '0' இதிலிருந்து Prad கண்டுபிடிக்கலாம் அது Pr ஆகும் நீங்கள் அபெர்சரை மேற்கூறிய இண்டகரல் இடைவெளியில் E0 ஸ்கொயர் வகுத்தல் η dxdy என்பதில் இண்டகரேஷன் செய்யலாம் ஏனெனில் வேவ்கைடின் சர்பேஸ் என்பது z திசையிலானது எனவே டாட் பெருக்கல் நீங்கிவிடும் எனவே அது ab E0 ஸ்கொயர் வகுத்தல் 2η ஆகும் எனவே அதிகபட்ச கதிர்வீச்சு என்பது தீட்டாவானது z திசையில் '0' ஆகும் எனவே dP d ஒமேகா தீட்டா என்பது r ஸ்கொயர் பெருக்கல் பாய்ண்டிங் வெக்டார் எனவே r ஸ்கொயர் அரை Eθ Hϕ மைனஸ் Eϕ Hθ இவற்றின் மதிப்புகளை இட்டால் r ஸ்கொயர் வகுத்தல் 2η 2Eθ ஸ்கொயர் கூட்டல் Eϕ ஸ்கொயர் ஆகும் எனவே இந்த Eθ என்பதில் தீட்டா '0' என்றால் X என்பது '0' ஆகிவிடும் Y என்பது '0' ஆகிவிடும் ஆகவே Eθ சமன்பாடு சைன் phi என்பதற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் மேலும் Eϕ சமன்பாடு காஸ் phi என்பதற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் இப்போது Eθ ஸ்கொயர் கூட்டல் Eϕ ஸ்கொயர் என்பது என்னவென்று பார்க்கலாம் இது 1 என்பதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அதாவது phi என்பதைப் பொருத்தல்ல நீங்கள் இதை இங்கு இடலாம் பின்னர் இது r ஸ்கொயர் வகுத்தல் 2η பெருக்கல் Eθ Eϕ என்றாகிறது மாறிலிகளும் உள்ளன மற்றவை இல்லை எனவே ab k E0 வகுத்தல் பை r ஸ்கொயர் ஆகும் dP d ஒமேகா கிடைக்கிறது Pr ஏற்கனவே உள்ளது எனவே டைரக்டிவிட்டியைக் கண்டுபிடிக்கலாம் ஆகவே D என்பது 4 பை பெருக்கல் a ஸ்கொயர் b ஸ்கொயர் E0 ஸ்கொயர் வகுத்தல் 2η லேம்டா ஸ்கொயர் வகுத்தல் ab E0 ஸ்கொயர் வகுத்தல் 2η ஆகும் இது மேலும் 4 பை a வகுத்தல் லேம்டா பெருக்கல் b வகுத்தல் லேம்டா ஆகிறது இப்போது இரண்டு விஷயங்களைப் பார்க்கலாம் ஒன்று a ஸ்கொயர் பெருக்கல் ab என்பது அபெர்சரின் பிசிகல் பரப்பளவு ஆகும் மேலும் D என்பதை 4 பை வகுத்தல் லேம்டா ஸ்கொயர் பெருக்கல் அதிகபட்ச எபெக்டிவ் பரப்பளவு என எழுதலாம் இதுவே அபெர்சரின் பிசிகல் பரப்பளவு ஆகும் இது அபெர்சரின் மேக்ஸ்சிமம் எபெக்டிவ் பரப்பளவு ஆகும் அப்படியெனில் Ap மற்றும் Aem என்பன இரண்டும் ஒன்றா நாம் முன்பு அபெர்சர் ஏபிசியென்சி என்னவென்பதை வரையறுத்தோம் அபெர்சர் ஏபிசியென்சி என்றால் என்ன அபெர்சர் ஏபிசியென்சி என்பது Aem வகுத்தல் Ap ஏனெனில் ஆன்டெனாவை வடிவமைப்பவர்கள் Aem என்பது முடிந்தவரை அதிகமாக இருக்க வேண்டும் என்பர் இந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு பெறுகிறோம் 1 அல்லது 100 சதவிகிதம் எனவே பிசிகல் பரப்பளவு அபெர்சரின் மேக்ஸ்சிமம் எபெக்டிவ் பரப்பளவு அல்லது மின் பரப்பளவு இவையெல்லாம் ஒன்றே ஏன் ஏனெனில் இவை சீரான இலுமினேஷனுக்கு நடக்கின்றன இல்லையெனில் இந்த ஒற்றுமை இருக்காது அரே ஆன்டெனாக்கள் பற்றி பேசும் போது லேம்டா என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஆகவே பிசிகல் பரப்பளவின் ஒரு பகுதி என்பது டைரக்டிவிட்டி ஆகும் இப்போது முழு பரப்பும் முழு எபெக்டிவ் பரப்பளவு அதன் ஏபிசியென்சி என்பது சீரான இலுமினேஷனுக்கு 100 சதவிகிதம் சீரான இலுமினேஷன் இல்லையெனில் குறைவாக இருக்கும் இங்கிருந்து நாம் பீம் ஏபிசியென்சியைக் கணக்கிடலாம் முக்கிய பீம்மில் உள்ள ஆற்றல் என்ன ஆகவே பீம் ஏபிசியென்சி என்பதை முக்கிய பீம்மில் உள்ள ஆற்றல் என்று கூறலாம் எனவே '0' முதல் 2 பை '0' முதல் θn Uθϕ சைன் தீட்டா d தீட்டா d phi வகுத்தல் '0' முதல் 2பை '0' முதல் பை Uθϕ சைன் தீட்டா d தீட்டா d phi எனவே கதிரியக்கவியல் வானொலி வானியல் ரேடார் போன்றவற்றிற்கு அதிக பீம் ஏபிசியென்சி தேவைப்படுகிறது 100 சதவிகிதம் அளவிற்கு அதனால் நாய்ஸ் என்பன சைட் லோப்பில் இருக்கும் இதுவே இன்பனைட் க்ரௌன்ட் பிளேனில் உள்ள ரெக்டாங்குலர் அபெர்சரின் பீல்ட் வரிசை ஆகும் இதை வரைவதற்கு பலானிஸ் புத்தகத்தில் 'a' என்பது 3 லேம்டா b என்பது 2 லேம்டா என எடுத்துக் கொள்ளப்பட்டது இது ரெக்டாங்குலர் அபெர்சர் தீட்டா என்பது '0' வில் உச்சத்தைக் கொண்டுள்ளது ஆனால் எத்தனை சைட் லோப்கள் உள்ளன இதில் 4 5 சைட் லோப்கள் உள்ளன இங்கு இது ரெக்டாங்குலர் அபெர்சருக்குப் பதில் ஸ்கொயர் ஆக உள்ளது இது ஸ்கொயர் அபெர்சர் a மற்றும் b என்பன 3 லேம்டா ஆகும் இந்த வரைபடத்தில் கருப்பு நிறத்தில் இருப்பது E பிளேன் மற்றும் கோடுகளாக இருப்பது H பிளேன் ஆகும் 'a' என்பது அதிகமாக இருப்பதால் H பிளேன் குறுகியதாக உள்ளது இது நமது பரிமாணம் அதிகரிக்கும் போது H பிளேன் மேலும் சுருங்குகிறது ஆகவே இந்த உரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்ததில் சீரான இலுமினேஷனுக்குப் பதிலாக வேறு இலுமினேஷனாக இருந்தால் இது எப்படி நடந்து கொள்கிறது என்று பார்ப்போம்